எனவே 2 பரிமாண அமைப்பில் கடத்தல் செயல்முறை மற்றும் வெப்ப பரிமாற்ற வீதத்தை எவ்வாறு வகைப்படுத்துவது கட்டைவிரல் விதி இயற்கை அமைப்புகள் 1D முதல் 2D வரை கடினமான பகுதியாக செல்கிறது 2 பரிமாணத்திலிருந்து 3 பரிமாணங்களுக்குச் செல்வது வழக்கமான திரும்பத் திரும்பச் செய்யும் செயல்முறையின் ஒரு விஷயம் உதாரணமாக நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் நீங்கள் பல ஈஜென் மதிப்பு கணக்கிலிருந்து பார்க்கத் தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் உண்மையில் 2 இலிருந்து 3D க்கு செல்கிறீர்கள் இந்த வகுப்பில் 3டி அமைப்புகளைப் பற்றி நாங்கள் விவாதிக்க மாட்டோம் 3டி சிஸ்டம் என்பது 2டியில் நீங்கள் பார்ப்பதன் விரிவாக்கம்தான் என்பதை உங்கள் கவனத்திற்குக் கொண்டு வர விரும்புகிறேன் x திசையில் உள்ள ஒரு எளிய 2D ஸ்லாப்பை எடுத்துக்கொள்வோம் இது y திசையாகும் நீங்கள் அமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டும் மற்றும் x திசையில் நீளம் L என்றும் அகலத்தை W என்றும் கூறுவோம் கொள்கையளவில் அது 3 D ஆக இருந்தால் பலகைக்கு வெளியே மூன்றாவது பரிமாணம் இருக்கும் மேலும் நிலையான வெப்பநிலை T1 இல் 3 தளங்களை நாங்கள் பராமரிக்கிறோம் என்று வரையறுக்கிறோம் மற்றும் நான்காவது பக்கம் T2 வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது என்று சொல்லலாம் T1 ஆனது T2 க்கு சமமாக இல்லை என்று நான் கருதினால் மற்றும் qdot 0 க்கு சமம் என்று கருதினால் ஒரு யூனிட் தொகுதிக்கு நிகர வெப்ப உருவாக்க விகிதம் 0 ஆகும் அதாவது கொள்கையளவில் நீங்கள் அதையும் சேர்க்கலாம் ஆனால் ஸ்லாப் உள்ளே வெப்ப உற்பத்தியின் நிகர விகிதத்தை 0 என்று வைத்துக்கொள்வோம் அது ஒரு நிலையான நிலை உரிமை என்று நான் கருதுக்கிறோம் எனவே இங்கே என்ன செயல்முறைகள் ஈடுபட்டுள்ளன கடத்துதல் மட்டுமே ஒரு பொதுவான அமைப்பில் நீங்கள் கடத்தல் மற்றும் வெப்பத்தை உருவாக்க வேண்டும் எனவே இங்கே உங்களிடம் கடத்தல் மட்டுமே உள்ளது மாடல் மிகவும் எளிமையானது k T 0 க்கு சமம் நாங்கள் அது நிலையான நிலை குவிப்பு பூஜ்யம் மற்றும் நான் லாப்லாசியன் விதி ஐ உபயோக படுத்தினால் இது d 2T dx 2 d 2T dy 2 இது மாதிரியாக இருக்கும் எல்லை நிபந்தனைகள் என்ன மிக எளிதாக குறிப்பிட்ட வெப்பநிலையாக நான்கு எல்லைகளில் நான்கு வெப்பநிலைகள் உள்ளன அதுவே எல்லை நிலையாக இருக்கும் எனவே T நான் 2 ஒருங்கிணைப்புகளை x மற்றும் y பயன்படுத்தப் போகிறேன் y 0 க்கு சமம் மற்றும் அதன் வெப்பநிலை T 1 மற்றும் அதுவும் x0 y இன் T க்கு சமம் L அதாவது x இல் L எந்த y க்கும் சமமான வெப்பநிலை T1 மற்றும் இதேபோல் இந்த இரண்டு பரப்புகளிலும் நான்காவது எல்லை நிலை எந்த x மற்றும் y க்கு சமமான வெப்பநிலை T2 ஆகும் இதை எப்படி தீர்ப்பது மாணவர் x திசையை என் ன So one அதனால் ஒரு மாறிகளின் பிரிப்பு என்று அழைக்கப்படுவதைப் பயன்படுத்துவது சற்று வித்தியாசமானது நீங்கள் ஒவ்வொன்றாகத் தட்டினால் நீங்கள் பெறும் ஈஜென்வேல்யூ பிரச்சனை ஒரு மூடிய வடிவ ஈஜென்வேல்யூ பிரச்சனையாக இருக்காது என்பதை நீங்கள் காண்பீர்கள் மாறியைப் பிரிப்பது என்பது இந்த இரண்டின் x மற்றும் y சார்பு என்று முன்கூட்டியே கருதுவது நல்லது இந்த சமன்பாட்டின் x மற்றும் y சார்புகள் ஒன்றுக்கொன்று சார்பற்றவை அது சரியான அனுமானமா இது ஏன் மாறி மாறி வேலை செய்கிறது யாருக்காவது தெரியுமா எனவே உங்களுக்கு நேரியல் சிக்கல்கள் ஏற்படும் போதெல்லாம் அவர்களிடம் இந்தப் பண்பு உள்ளது இது பல நேரியல் கூறுகளாக இருப்பதால் நேரியல் சிக்கலை நீங்கள் சிதைக்க முடியும் x மற்றும் y ஆகிய இரு திசைகளிலும் இது நேரியல் எனவே தீர்வு 2 செயல்பாடுகளின் உற்பத்தியாக இருக்க வேண்டும் அங்கு இந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அந்த ஒருங்கிணைப்பு அமைப்பை மட்டுமே சார்ந்துள்ளது அதைச் செய்வதற்கான வழி என்னவென்றால் நாங்கள் முன்பு செய்ததைப் போலவே நீங்கள் ஒரு மாற்று லாட்டை உருவாக்குகிறீர்கள் நாங்கள் இப்போது நீங்கள் ஒரு பரிமாணத்தை குறைந்த தரத்தில் பயன்படுத்துகிறீர்கள் எனவே தீட்டா ஒரு பரிமாணம் குறைவான அளவு என்பதை நினைவில் கொள்ளவும் மற்றொரு வெப்பநிலை வேறுபாட்டுடன் வெப்பநிலை வேறுபாட்டின் விகிதம் உங்களிடம் உள்ளது இந்த பாடத்திட்டத்தில் குறைந்த வெப்பநிலையை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறை நாங்கள் செய்த மாறிகளின் அசல் மாற்றத்தை நீங்கள் இன்னும் பயன்படுத்தலாம் என்று நான் சொல்கிறேன் ஆனால் இது தீர்வின் அடிப்படையில் உங்கள் வழக்கை கொஞ்சம் எளிதாக்குகிறது மற்றும் தீர்வு இன்னும் நேர்த்தியான முறையில் வெளிவருகிறது இப்போது x குணகத்தின் செயல்பாடான X க்கு சமமான தீட்டா மற்றும் y குணகத்தின் செயல்பாடான Y மற்றொரு சார்பு என்று கருதுகிறோம் இப்போது நான் இந்த சமன்பாட்டை மாற்றுகிறேன் இது அசல் மாதிரி அது க்கு சமமாக இருக்கும் 2 வெவ்வேறு சார்பற்ற செயல்பாடுகளின் விளைபொருளாக தீர்வைக் குறிப்பிடுவது மாறிகளின் பிரிப்பு எனப்படும் நான் இதைY க்கு சமமாக எழுதலாம் நான் செய்ததெல்லாம் தீட்டாவை மாற்றியமைத்து பின்னர் அதன் வழித்தோன்றல்களை மதிப்பீடு செய்தேன் இப்போது நான் இதை என மீண்டும் எழுதலாம் எனவே இடது புறம் இங்கே வெளிப்பாட்டைப் பார்த்தால் இடது புறம் x திசையின் செயல்பாடு மட்டுமே மற்றும் வலது புறம் y திசையின் செயல்பாடு மட்டுமே எனவே இந்த அளவுகள் ஒவ்வொன்றும் என்னவாக இருக்க வேண்டும் உங்களிடம் 2 செயல்பாடுகள் இருந்தால் இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஒருங்கிணைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் அவை சமமாக இருந்தால் அவை இருக்க வேண்டுமா இது ஒரு நிலையானதாக இருக்க வேண்டும் நான் நிலையாக வைத்தால் இது ஒரு நிலையான நிலை ஏனெனில் இவை முற்றிலும் சார்பற்ற செயல்பாடுகள் மற்றும் இந்த இரண்டு சார்புகளும் நிலையானதாக வும் அந்த மாறிலி மாகவும் இருக்கும் போது மட்டுமே இரண்டு சார்பற்ற சார்புகள் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் நான் இப்போது இதை இரண்டு சுயாதீன ஈஜென் வேல்யூ சிக்கல்களாகப் பிரிக்கலாம் சமம் இதை இரண்டு ஈஜென் வேல்யூ சிக்கல்களாக எழுதலாம் முதல் பிரச்சனைக்கான பொதுவான தீர்வு என்ன மாணவர் கோசைன் கோசைன் சைன் ஈஜென் மதிப்புகள் இப்போது கற்பனையானவை என்பதை நினைவில் கொள்ளவும் ஆக இருக்கும் மேலும் Y இன் பொதுவான தீர்வுகள் என்ன இது அதிவேகமானது அதிவேகமாகவும் இருக்கும் எனவே தீட்டா இப்போது அதுதான் தீர்வு உங்கள் கணிதப் பாடங்களில் நீங்கள் கற்றுக்கொண்ட சில கருத்துக்கள் பொறியியல் முறையின் போது நேரடியாகப் பயன்படுத்தப்படும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எல்லை நிலைகள் x இல் உள்ள தீட்டா y0 0ற்கு சமம் எல்லை நிலை என்றால் என்ன எனவே தீட்டா என வரையறுக்கப்படுகிறது இது xy0 x0y xLy 0 ற்கு சமம் மற்றும் xyw1ற்கு சமம் உண்மையில் இந்த காரணத்திற்காக தான் அந்த வகையை நாம் தேர்வு செய்தோம் எனவே உங்கள் எல்லை நிலை அடிப்படையில் 0 மற்றும் ஒன்று மற்றும் சிக்கலைத் தீர்க்க உதவுகிறது 0 க்கு சமமாக இருக்கும் x மற்றும் 0 க்கு சமமாக இருக்கும் y முதல் எல்லை நிபந்தனையை நான் விதிக்கலாம் நான் y0 சமம் என அமைத்தால் அது மேலும் x என்பது 0 க்கு சமமான இரண்டாவது எல்லை நிபந்தனையை வைத்தால் க்கு சமமாகக்கப்படும் எனவே இந்த இரண்டிலிருந்தும் நீங்கள் எளிதாகப் படிக்கலாம் cos ƛ x என்பது ஈஜென்வேல்யூ சிக்கலின் ஈஜென்ஃபங்க்ஷன் மற்றும் அது அற்பமானதாக இருக்க முடியாது அதாவது 0 ஆக இருக்க முடியாது எனவே இது C1 ஐ 0 க்கு சமமாக விதிக்கிறது மேலும் இது ஐ விதிக்கிறது அதுதான் இந்த இரண்டு எல்லை நிபந்தனைகளும் விதிக்கும்

எனவே நீங்கள் மூன்றாவது எல்லை நிலைக்கு வருவீர்கள் இது அனைத்தும் மூன்றாவது எல்லையில் இருந்து வரும் அது நன்றாக இருக்கிறது நீங்கள் மூன்றாவது ஒன்றை இங்கே வைக்கலாம் உண்மையில் நீங்கள் அவற்றை எப்படி வைத்தீர்கள் என்பது முக்கியமல்ல அதே தீர்வைப் பெறுவீர்கள் மூன்றாவது எல்லை நிபந்தனையை நீங்கள் விதிக்கலாம் மற்றும்

இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு மாணவர்எது க்கு சமம் மாணவர் எது க்கு சமம் மாணவர் 2npiL க்கு சமம் காரணம் C4 அல்லது C2 இரண்டும் 0 இல்லை என்றால் தீர்வு தீட்டா எப்போதும் 0 க்கு சமமாக இருக்கும் தீட்டா 0 அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே sin என்பது 0 ஆக இருக்க வேண்டும் பது n pi அதனால்npi L க்கு சமம் மாணவர்ஏதேனும் முழு எண் மாணவர் தவிர மாணவர்0 தவிர உங்களுக்கு ஒரு அற்பமான தீர்வு கிடைக்கும் நீங்கள் லாம்ப்டாவை 0 க்கு சமமாக செருகினால் நீங்கள் n ஐ 0 க்கு சமமாக செருகினால் லாம்ப்டா 0 மற்றும் sin 0 என்பது 0 நீங்கள் பெறுவது ஒரு அற்பமான தீர்வாகும் அங்கு ஸ்லாப்பில் எல்லா இடங்களிலும் வெப்பநிலை 0 ஆகும் ஆனால் அது இல்லை என்று எங்களுக்குத் தெரியும் எனவே n க்கான அனுமதிக்கப்பட்ட மதிப்பு 1 2 3 இலிருந்து முடிவிலி வரை செல்கிறது எனவே n இன் அனுமதிக்கப்பட்ட மதிப்புகள் இங்கே பயன்படுத்தப்படலாம் இப்போது நான்காவது எல்லை நிலைக்கு வருவோம் எனவே தீட்டாθC2C4sin λx eλy e λy நான் இப்போது இதை sin ஹைப்பர்போலிக் என்று மாற்ற முடியும் sin ஹைப்பர்போலிக் என்பது வெறும் eλy e λy என்பது 2 ஆல் வகுக்கப்படுகிறது இது 2 மடங்கு C2 C4 sinλx ஆனது λy இன் sin ஹைபர்போலிக் ஆகும் மேலும் லாம்ப்டா 1 முதல் முடிவிலி வரை எங்கும் செல்வதால் n இன் எல்லா இடங்களுக்கும் வெவ்வேறு மாறிலி மதிப்புகளைப் பெறுவீர்கள் எனவே தீட்டா n என்பது λy இன் sin ஹைபர்போலிக் ஆகnCnsin λx sinh⁡λy ஆக இருக்கும் அது எந்த n க்கும் தீட்டாவின் மதிப்பு ஆனால் இது ஒரு நேரியல் பிரச்சனை மற்றும் இவை அனைத்தும் சாத்தியமான தீர்வுகள் எனவே தீட்டாn1Cnsin λx sinh⁡λy என்பது n இன் கூட்டுத் தொகையைத் தவிர வேறில்லை 1 இலிருந்து முடிவிலிக்கு செல்கிறது Cn ஐ எப்படி கண்டுபிடிப்பது நான்காவது எல்லை நிலையை இயல்பாக்குவதன் மூலம் செருகுவதன் மூலம் கண்டுபிடிக்க முடியும் இல்லை உண்மையில் இரண்டுமே நான்காவது எல்லை நிலையில் நீங்கள் y க்கு சமமான W 1 க்கு சமமான தொகை n க்கு சமமான n1Cnsin λx sinh⁡λw yw என செருகும் போது நீங்கள் இன்னும் C n ஐ எப்படிப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைக் கண்டறிய வேண்டும் ஈஜென் செயல்பாடுகளின் சொத்து எனவே அனைத்து ஈஜென் செயல்பாடுயின் தனிப்பட்ட மதிப்புகள் n அல்லது ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் sin pi l க்கு ஆர்த்தோகனல் 2 pi L மற்றும் இவை இரண்டும் ஆர்த்தோகனல் 3 pi L எனவே ஆர்த்தோகனாலிட்டி நிலையைப் பயன்படுத்தி இயல்பாக்குங்கள் Cn ஆனதுCn2n1n1sinh⁡nπwL வழங்கப்படுகிறது n1 2 3 முதலியவற்றிலிருந்து இது n இன் மதிப்பு மற்றும் இவை நீங்கள் பெறும் சமவெப்பங்கள் இவை ஸ்லாப்பில் நாம் காணும் நிலையான வெப்பநிலை கோடுகள் இறுதி வெளிப்பாடு 2Dஆய்வு நிலை Cn என்பது தொடர் கூட்டுத்தொகை வெளிப்பாட்டின் முன் குணகம் என்று சொன்னோம் இது Cn2n1nsin⁡nπxL1sinh⁡nπwL அதுதான் தீர்வு எனவே வெப்பநிலை விவரம் என்ன என்பதை விரைவாகப் பார்ப்போம் அடுத்த தலைப்புக்கு முன்னேறும் முன் அதைப் பற்றி சிறிது விவாதிப்போம் எனவே 0 முதல் L வரை x திசையில் உள்ள நீளம் மற்றும் 0 முதல் W என்பது y திசையில் உள்ள அகலம் மற்றும் வரையறையின்படி இது எல்லைகளில் உள்ள வெப்பநிலை விவரக்குறிப்பு மற்றும் சுயவிவரம் இது சமவெப்பம் ஆகும் கொள்கையளவில் நீங்கள் 3 பரிமாண படங்களை வரையலாம் வெப்பநிலை எப்படி இருக்கும் என்பதை 3 பரிமாண மேற்பரப்பை வரையலாம் ஆனால் அதைச் செய்வதற்கான மற்றொரு வழி வரையறைகள் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு விளிம்பு வரைதல் மற்றும் விளிம்பு என்பது நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு இடத்திலும் சமவெப்பக் கோடு அல்லது வண்ணங்கள் இருந்தால் வெப்பநிலையை வண்ணங்களுடன் குறிக்கலாம் இது இங்கே இந்த ஸ்லாப்பில் நிலையான வெப்பநிலைக் கோடுகள் மற்றும் இயற்கையாகவே அது குறைந்து வரும் தீட்டாவில் இருக்க வேண்டும் தீட்டா கீழே செல்லும் போது இது 0 75 தீட்டா 0 25 போன்றவையாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இவை சமவெப்பங்கள் அல்லது நிலையான வெப்பநிலை கோடுகள் இது அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறதா உண்மையில் இதை வரைவது கடினம் அல்ல உண்மையில் அதைச் செய்ய வேண்டும் உங்கள் எண்ணியல் பாடத்திட்டத்தை நீங்கள் MATLAB அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தால் நீங்கள் இந்த வெளிப்பாட்டைத் திட்டமிட்டு நீங்கள் பெறும் வெப்பநிலை விவரக்குறிப்பு இது என்பதை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் MATLABல் உண்மையில் வரையறைகள் மற்றும் 3 டி படங்களை வரைவதற்கு மிகவும் எளிமையான சில கருவிகள் உள்ளன அவற்றை எந்த வழியில் நீங்கள் திட்டமிடலாம் இதுவே தீர்வு என்பதை நீங்களே நம்பிக் கொள்ள வேண்டும் இதுவரை ஏதேனும் கேள்விகள் பாடத்தின் அடுத்த அம்சம் லம்ப்ட் கொள்ளளவு முறை என்று அழைக்கிறோம் நாம் ஏற்கனவே லம்ம்பிங் என்ற வார்த்தையைப் பார்த்திருக்கிறோம் ஓரிரு விரிவுரைகளுக்கு முன்பு நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தை செயலிழக்கச் செய்ய விரும்பினால் சாய்வுகள் ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தில் மிகக் குறைவு என்று நீங்கள் கருத விரும்பினால் நீங்கள் ஒருங்கிணைக்கிறீர்கள் இதுவே லம்ம்பிங் என்று அழைக்கப்படுகிறது